எனவே எனவே அந்த கம்பிகளுக்கு இடையேயான மின்னழுத்தத்திற்கு பார்த்தோம் Y கம்பியின் மின்னழுத்தம் ∆ பக்கம் 300 யால் முந்தும் நாம் மெதுவாக ஒரே அலகு அமைப்புமுறையை பார்க்கலாம் இப்போது நாம் கொஞ்சம் Y இணைப்பை புரிந்து கொள்வோம் Y என்றால் அது உயர் மின்னழுத்த பக்கமாகும் இந்த H எனும் எழுத்துக்காக பாருங்கள் ஏனென்றால் நம்மிடம் A B C என்று மூன்று தருவாய்கள் உள்ளன எனவே A B B C என்பதை பலமுறை உச்சரிக்க வேண்டியிருக்கும் Y என்பது உயர் அழுத்த பக்கம் இருக்க வேண்டும் என்று ஆரம்பம் முதலே நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் எனவே Y பக்கம் உயர் மின்னழுத்தம் இருக்க வேண்டும் மற்றும் இது H எனும் எழுத்தால் குறிக்கப்பட்டிருக்கும் H என்பது உயர் அழுத்தத்தை குறிக்கும் சரியா ∆ என்பது குறைந்த மின்னழுத்தம் இருக்கும் பக்கம் இருக்கும் இதனை X எனும் எழுத்தால் குறிக்கப்பட்டிருக்கும் எனவே ஸ்டார் பக்கம் உயர் மின்னழுத்தம் H எனும் எழுத்தால் குறிக்காட்டிருக்கும்மற்றும் குறைந்த மின்னழுத்த பக்கம் X எனும் எழுத்தால் குறிக்காட்டிருக்கும் L ஆல் இல்லை என்று குறித்து கொள்ளுங்கள் L எனும் எழுத்து கம்பியின் மின்னழுத்தத்தை குறிக்கும் மற்றும் P என்பது தருவாய் அளவுகளை குறிக்கும் ஆற்றல் அளவுகளுக்கு இல்லை என்று குறித்துவைத்து கொள்ளவும் இது மின்மாற்றியின் மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டம் ஆகியவற்றை குறிக்க இல்லை N1 எனும் சுற்றுக்கள் எண்ணிக்கை உயர் மின்னழுத்த பக்கம் இருக்கும் N2எனும் சுற்று எண்ணிக்கை பக்கம் டெல்டா இணைப்பு இருக்கும் எனவே N1 எனும் சுற்று எண்ணிக்கை உயர் அழுத்த தருவாய் பக்கம் இருக்கும் இதனை AB அதாவது AN BN CN என்று அழைக்கலாம் எனவே அதிகமாக மின்னழுத்தம் எனில் A முதல் N வரை அல்லது B முதல் N வரை அல்லது C முதல் N வரை இருக்கும்மற்றும் டெல்டா பக்கம் இருக்கும் மின்னழுத்தம் AB BC அலலது CA எனவே NH அல்லது NX க்கு பதிலாக நாம் N1 மற்றும் N2 என்று கொள்ளலாம் இப்போது கொஞ்சம் இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது மின்மாற்றியின் விகிதம் a அல்லது N1N2ஆகும் எனவே இது உயர் மின்னழுத்தம் வகுத்தல் குறைவான மின்னழுத்தம் N1N2 சரியா அதாவது உயர் அழுத்த தருவாய் வகுத்தல் குறைந்த மின்னழுத்த தருவாய் மின்னழுத்தம் இந்த H என்பது உயர் மின்னழுத்தை குறிக்கிறது மற்றும் P என்பது தருவாய்யை குறிக்கிறது எனவே VHP என்றால் உயர் அழுத்த தருவாய் மின்னழுத்தம் மற்றும் X என்பது குறைந்த மின்னழுத்தம் என்றால் VXP என்பது குறைந்த மின்னழுத்த தருவாய் மின்னழுத்தம் ஆகும் அதாவது 'a' என்பது உயர் அழுத்த தருவாய் மின்னழுத்தம் அதாவது ஏதாவது ஒரு தருவாய்யின் மின்னழுத்தம் VAn சரியா மற்றும் குறைந்த பக்க மின்னழுத்த ∆ பக்கம் மின்னழுத்தம் என்பது VABor VBCor VCA ஆகும் எனவே உயர் அழுத்த பக்கம் A முதல் N அல்லது B முதல் N அல்லது C முதல் N என்று எழுதலாம் மற்றும் குறைந்த மின்னழுத்த பக்கம் VAB or VBC or VCA அதாவது இந்த விகிதம் N1N2என்பது VHPVXP இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எனவே மின்தொடா மின்னழுத்தம் என்பது √3 பெருக்கல் தருவாய் மின்னழுத்தம் இவற்றிற்கான தொடர்பு என்பதாகும் எனவே VAB இது Y இது உங்கள் உயர் அழுத்த மின்னழுத்தம் ஆகும் எனில் இது √3 பெருக்கல் VAn ஆகும் ஏனென்றால் அவை சரிசமநிலையுடையதகும் இதன் அளவு என்பது √3VBn அல்லது √3VCn அதாவது V என்பது Y பக்கம் உள்ள உயர் மின்னழுத்த பக்கமாகும் VAB அல்லது VBC அல்லது VCA எனவே H என்பது உயர் மற்றும் L என்பது கம்பி எனவே உயர் அழுத்த பக்கம் √𝟑 பெருக்கல் உயரழுத்தபக்க தருவாய் மின்னழுத்தம் ஆகும் அதாவது Y பக்கம் VAB√𝟑 say VAnor √3VBnor √3VCn ஏனென்றால் இது சரிசமநிலையுடைய அளவு ஆகும் எனவே குறைந்த மின்னழுத்தம் X என்பது குறைந்த மின்தொடா மின்னழுத்தம் ஆகும் ஏனென்றால் ∆ என்பது குறைந்த மின்னழுத்தம் உள்ளதாகும் எனவே இது ∆ இணைப்பு ஆகும் எனவே மின்தொடா மின்னழுத்தம்மற்றும் தருவாய் மின்னழுத்தம் இரண்டும் சமம் எனவே இது VXL ஆகும் V என்பது குறைந்த மின்னழுத்த பக்கமாகும் X என்பது இதனை குறிக்கும் இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நினைக்கிறன் எனவே இந்த இரண்டு மின்தொடா மின்னழுத்தண்களின் விகிதம் Y ∆ மின்மாற்றிக்கு VHLVXL சரியா மற்றும் aN1N2 அதாவது 3 N1N2என்பது N1N23 இதற்கு சமம் ஆகும் இதன் அர்த்தத்தை நாம் பின்னால் பார்ப்போம் எனவே இது VHLVXLஅடிப்படையில் 3 N1N2 சரியா இது உயர் அழுத்த பக்க மின்தொடா மின்னழுத்தம் மற்றும் குறைந்த மின்னழுத்த பக்கமாகும் அதாவது 3 N1N2 சரியா அடுத்ததாக நாம் பார்த்துக்கொண்டிருப்பது Y ∆or ∆ Y ஆகும்சரியா அதாவது Y ∆ or ∆ Y வாங்கி என்பது ∆ இணைப்பை இணையான Y இணைப்பால் மாற்றலாம் அதாவது Y ∆ மின்மாற்றி அல்லது ∆ Y மின்மாற்றி உண்டு எனில் ∆ வை Y இணைப்பால் மாற்ற முடியும் ஏனென்றால் சரிசமநிலையுடைய செயல்பாட்டிற்கு இந்த Y நடுவகம் மற்றும் இதற்கு இணையான மற்றும் ∆ ற்கு இணையான அதே மின்னழுத்தமாகும் எனவே அவற்றை எல்லாம் ஒரு நடுவகமான கடத்தியால் ஒன்றாக இணைக்கலாம் எனவே இதனை இதை மாற்றலாம் ஏனென்றால் இது ஒரு சரிசமநிலையுடைய அமைப்பு ஆகும் எனவே ஒரு ∆ ஐ அதற்கு இணையான Y யாக மற்ற போகிறோம் எனவே இது நமது நிலையாய புள்ளியாகும் இந்த Y யானது ∆ விற்கு இணையானதாக மாற்றப்பட்டது மற்றும் இந்த நிலையாய புள்ளி சம மின்னழுத்ததில் உள்ளது இவற்றை இந்த ஒற்றை கோட்டு வரி விளக்கப்படத்தால் விளக்கலாம் இதனை நாம் பிறகு பார்க்கலாம் இப்போது இதுவரை நாம் இந்த திட்ட வரைபடத்தை சுற்று இல்லாமல் காண்பித்தோம் எனவே இப்போது முதல்முறையாக இந்த Y Y Y Y இணைப்பை பாருங்கள் எனவே இந்த திட்ட வரைபடத்தில் Y Y இணைப்பை நாம் சிறுது விளக்கமாக பார்ப்போம் இந்த Y Y இணைப்பு இந்த படங்கள் 4 மற்றும் 4 ளில் காட்டப்பட்டுள்ளது இந்த முத்தருவாய் மின்மாற்றியின் இணை இந்த ஒற்றை தருவாய் மின்மாற்றி ஆகும் இது இந்த படம் 4 ல் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது Y Y எனவே இது உங்கள் A B C மற்றும் இது உங்கள் நடுவம் N ஆகும் எனவே இங்கு நியூட்ரல் உள்ளது எனவே இந்த முனைவை பிளஸ் மற்றும் மைனஸ் ஆக குறிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மின்னழுத்தம் VAn மற்றும் இது VBn மற்றும் இது VCn மாற்று இந்த மின்னோட்டம் IA மற்றும் இது IB மற்றும் மற்றும் இது IC சரியா மற்றும் இது உங்கள் Y Y இணைப்பு ஆகும் இந்த துணைச் சுருணை வழியாக மின்னோட்டம் வெளிவருகிறது எனவே இது Ic இது Ia இது Ib தறுவாய் 'c' தறுவாய் 'a' தறுவாய் 'b' சரியா மற்றும் இது சரிசமநிலையுடையது இதனை தறுவாய் 'a' ஆல் பிரதினித்துவபடுத்த முடியும் எனவே இந்த அம்புக்குறி நேர்மறை ஆகும் எதிர்மறையாக இருந்தால் அம்புக்குறி இருக்காது எனவே இங்கு அம்புக்குறி முனை உள்ளது என்பதால் அது நேர்மறை ஆகும் நான் எங்கும் தவறவிட்டாலும் ஆனால் அம்பு இருந்தால் அது நேர்மறையானது என்று பொருள் எனவே இது மின்னோட்டம் IA மற்றும் Ia என்பது முதன்மை மின்னோட்டம் 'a' சரியா மற்றும் இது VAn இது A மற்றும் இது VAn இது A எனவே இது இந்த சிறிய Van 'n' சிறியது இந்த 'an' சிறிய 'an' மற்றும் இது Y பக்கம் இது இங்கு கட்டப்படவில்லை ஆனால் Y பக்கம் நிலம் உள்ளது இது Y Y மற்றும் இது Y Y மின்மாற்றியின் இணையான பிரதிநிதித்துவம் ஆகும் சரியா இது ஒரு ஒற்றை கோட்டு வரி விளக்கப்படம் Y Y ஆகும் எனவே முதலாவது ஒன்று ஒரு Y Y மின்மாற்றியின் திட்ட வரைபடமாகும் இது ஒரு மின்மாற்றியின் ஒற்றை தறுவாயின் இணையான படம் ஆகும் சரியா இப்போது இது Y ∆ என்று ஆகும் இப்போது நாம் உயர் மின்னழுத்தம் அல்லது குறைந்த அழுத்தம் என்று பேசப்போவதில்லை இப்போது ஆனால் இந்த பக்கம் எப்போதும் உயர் மின்னழுத்தமாக இருக்கும் இந்த பக்கம் எப்போதும் குறைந்த மின்னழுத்தமாக இருக்கும் எனவே ஒவ்வொரு தறுவாயாகும் அந்த எண்ணிக்கையிலான N1 இங்கே N1 N1 ஆனால் ஒரு தறுவாய் N1 ஐக் காட்டுகிறது இந்த ∆ பக்க N2 N2 N2 இங்கே இது N2 என்று கூறுகிறது இது பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸுக்கு முன்பு போலவே Y பக்கமும் உள்ளது இது VBn கட்டத்திற்கான நடுநிலை மின்னழுத்த VAn க்கு வரி இது VCn ஆகும் இதேபோல் ∆ பக்கத்திற்கு இது ஒரு a b c இது சமமான Y நான் பின்னர் வருவேன் ஒரு கட்டத்திற்கு உங்கள் திருப்பங்கள் N1 இங்கே கோடு மற்றும் கட்டம் அதே மின்னழுத்தம் எனவே இது N2 ஆகும் இப்போது நாம் இப்போது விவாதித்தோம் இப்போது நாம் பார்த்தோம் இங்கு எந்த சமன்பாடு எண்ணும் கொடுக்கப்படவில்லை அதாவது V உயர் மின்னழுத்த பக்க மின்னழுத்தம் V உயர் மின்னழுத்த பக்க கம்பி மின்னழுத்தம் இங்கே காண்க எந்த கம்பி மின்னழுத்தம் VAn என்பது தறுவாய் மின்னழுத்தம் AN VAn என்பது தறுவாய் மின்னழுத்தமாகும் எனவே உயர் மின்னழுத்த பக்கமானது Y பக்கமாகும் எனவே இது Y பக்கமாகும் எனவே VAn √𝟑 VAn மற்றும் V குறைந்த மின்னழுத்த பக்க கம்பி மின்னழுத்தம் √𝟑 VAn அதாவது இந்த VAn உண்மையில் சமமான Y நாம் இதை இருக்க முடியும் என்று கருதுகிறோம் ஒரு சமமான Y ஐ உருவாக்கியது அதனால்தான் இது உண்மையில் இந்த யதார்த்தம் கணித பிரதிநிதித்துவத்திற்கு இல்லை இது ஒரு சமமான Y மற்றும் நடுநிலை கிடைக்கிறது ஒரு நடுநிலை கிடைக்கிறது அதாவது இந்த சமமான Y கிடைத்தால் V உங்கள் X குறைந்த மின்னழுத்த பக்கத்தைக் குறிக்கிறது எனவே குறைந்த மின்னழுத்த பக்க தறுவா மின்னழுத்த அதாவது Vab Vbc அல்லது Vca இவற்றில் ஏதேனும் VAn க்கு சமம் இது சமமான Y ஆகும் இது நடுநிலைக்கான உங்கள் வரியாகும் இது தறுவாய் மின்னழுத்தமாகும் எனவே இதை நீங்கள் எழுதலாம் VHLVXLஅதாவது VHLVXL3 VAn3 VanV வகுத்தல் An √𝟑 V அதாவது Y பக்கத்தில் 𝑽𝑨n ஒரு தறுவாய் மின்னழுத்தம் மற்றும் இந்த 𝑽𝒂n Δ விற்கு இணையானது அதாவது இந்த தறுவாய் மின்னழுத்ததிற்கு இணையானது அதாவது VAn Van இதை நீங்கள் அதிகம் புரிந்து கொண்டீர்களா எனவே இது VHLVXLVHLVXL VAn Vanஅதாவது இது 𝑽𝑨n அதாவது நாம் மீண்டும் எழுதுகிறோம் 𝑵𝟏 N23 அதாவது இஅதாவது இந்த திருப்பன்கள் 𝑵𝟐 என்பது இது போன்று இருக்கும் நான் உங்களுக்காக இங்கே மறுவடிவமைக்கிறேன் இதைப் பாருங்கள் இது சரியானது இது உங்கள் புள்ளி 'a' இது 'a' இது உங்கள் 'b' மற்றும் இது 'c' சமமான சமமான Y இது போன்றது இது போன்றது மற்றும் இது நடுநிலையானது இது நடுவகம் ஆகும் ஆனால் இது 𝑵𝟐 சுருள்கள் இதனை இங்கு முடிக்கிறேன் இந்த சுருள்கள் Y என்பது N23என்றாகும் எனவே இதனை எழுதுகிறேன் N1N23 மற்றும் Δ பக்கம் இது N1N23ஆகும் இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இல்லையா நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் நான் உங்களுக்குச் சொல்ல இந்த எல்லாவற்றையும் முயற்சித்தேன் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் H மற்றும் X ஆகியவற்றின் பொருள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளன இதைப் புரிந்துகொள்ள இது உங்களுக்கு உதவும் இதேபோல் ∆ Y என்பதற்கும் பொருள் உங்களுக்காகச் செய்யாமல் இருப்பது ஒன்றே ஆனால் பொருள் ஒன்றே ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த சமமான Y என்பது திருப்பங்களின் எண்ணிக்கை ஆகிவிட்டது போல N23 யதார்த்தம் அது இல்லை ஆனால் கணித பார்வையில் இது போன்றது பொருள் இது போன்றது எனவே இதன் பொருள் படம் 5 இப்போது இது Y பக்கமாகும் நீங்கள் Y ஆல் மாற்றினால் இது போன்றது அதனால்தான் இங்கே நான் எழுதியுள்ளேன் படம் 5 ஒரு சமமான Y இணைப்பால் மாற்றப்பட வேண்டும் என்பதைக் காட்டுகிறது இப்போது படம் 6 Y ∆ மின்மாற்றிக்கு சமமான ஒற்றை கட்டத்தைக் காட்டுகிறது மற்றும் படம் 7 ஒற்றை வரி வரைபடத்தைக் காட்டுகிறது இப்போது இந்த பக்கம் Y ஆக இருப்பதால் இது ஒற்றை வரி வரைபடத்திற்கு சமமான Y ஐ எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் not அல்ல அதனால்தான் இந்த பக்கம் AN 'ஒரு' பிளஸ் கழித்தல் இது V நான் இந்த பக்கமாக மாறுகிறது N ஆனால் இந்த பக்கம் N23 மற்றும் Ia ஏனெனில் இது சமமான Y எடுக்கப்படுகிறது சமமான Y எடுக்கப்படுகிறது இந்த பக்கம் V சிறியது 'ஒரு' இது உங்கள் ஒற்றை கட்ட சமமான Y ∆ மின்மாற்றி வரைபடம் இது உங்கள் ஒற்றை வரி வரைபடம் Y எப்போதும் அங்கு காட்டப்படவில்லை ஆனால் நீங்கள் ஒரு Y எப்போதும் அடித்தளமாக இருப்பதைக் காட்ட வேண்டும் இது ∆ இது Y ∆ மின்மாற்றியின் ஒற்றை வரி வரைபடம் இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எனவே மீண்டும் மீண்டும் இது from இலிருந்து சமமான Y எனில் N23 அடுத்தது இப்போது நாம் ஒரு ஒரே அலகு அமைப்புமுறைக்கு வருவோம் எனவே இந்த எல்லாவற்றையும் செய்த பிறகு இப்போது ஒரே அலகு அமைப்புமுறை எளிதாக இருக்கும் எனவே சக்தி அமைப்பு அளவுகள் உங்களிடம் முக்கியமாக நான்கு அளவுகள் இருப்பதால் தற்போதைய மின்னழுத்த மின்மறுப்பு மற்றும் சக்தி இந்த நான்கு அளவுகள் உள்ளன எனவே மின்னோட்டம் மின்னழுத்தம் மின்மறுப்பு அல்லது சக்தி போன்ற சக்தி அமைப்பு பெரும்பாலும் ஒரு யூனிட் மதிப்புகளில் வெளிப்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக அடிப்படை மின்னழுத்தம் 220 kV சரியாக இருந்தால் வைத்துக்கொள்வோம் எந்தவொரு வரியும் ஏதேனும் வைத்துக்கொள்வதாக வைத்துக்கொள்வோம் உங்களிடம் 220 kV டிரான்ஸ்மிஷன் லைன் உள்ளது அது அடிப்படை மின்னழுத்தமாகும் டிரான்ஸ்மிஷன் கோட்டின் மின்னழுத்தத்தை நீங்கள் அளவிடுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இது 210 கி என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே ஒரு யூனிட்டில் இது 200220 ஆக இருக்கும் இது 0 அது பரிமாணமற்ற அளவாக மாறும் எனவே ஒரு யூனிட்டின் ஒரு முக்கிய நன்மை என்னவென்றால் அது சரியாகக் குறிப்பிடுவது என்னவென்றால் அடிப்படை அளவுகளை சரியாகக் குறிப்பிடுவதன் மூலம் மின்மாற்றியின் சமமான சுற்று எளிமைப்படுத்தப்படலாம் ஒரு யூனிட் மதிப்புகளுக்கு வெளிப்படுத்தும் சரியான அடிப்படை அளவுகளை நீங்கள் தேர்வுசெய்தால் முதன்மை அல்லது இரண்டாம் நிலை என குறிப்பிடப்பட்டாலும் மின்மாற்றியின் சமமான மின்மறுப்பு ஒன்றுதான் இதை நாம் பின்னர் பார்ப்போம் அதை நிரூபிப்போம் முதன்மை அல்லது இரண்டாம் நிலை ஆகியவற்றைக் குறிக்கும் சமமான மின்மறுப்பு அப்படியே இருக்கும் இது மற்றொரு பெரிய நன்மை ஒவ்வொரு யூனிட் அமைப்பின் மற்றொரு நன்மை என்னவென்றால் வெவ்வேறு வகை மற்றும் மதிப்பீடுகளின் பல்வேறு மின் அளவுகளின் சிறப்பியல்புகளின் ஒப்பீடு அவற்றின் மதிப்பீடுகளில் ஒரே அலகு அமைப்புமுறை உங்கள் தடைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் மதிப்பீடு எளிதாக்கப்படுகிறது டிரான்ஸ்ஃபார்மர் ஒத்திசைவான ஜெனரேட்டர் கம்பிகள் நீங்கள் அடிப்படை அளவுகளைத் தேர்வு செய்கிறீர்கள் இந்த அளவுகள் அனைத்தையும் ஒரே அலகு அமைப்புமுறையை மாற்ற முடியும் இது ஒரு பெரிய நன்மை எல்லா அளவுகளும் ஒரே அலகு அமைப்புமுறைக்கு மாற்றப்படும்போது உங்கள் வரைபடத்தில் வெவ்வேறு மின்னழுத்த நிலை மறைந்துவிடும் ஏனென்றால் ஜெனரேட்டர் முனைய மின்னழுத்தத்திலிருந்து உங்கள் மின்னழுத்தம் முடுக்கிவிடப்பட்டிருக்கலாம் என்று 10 6 kV 10 6 kV முதல் 220 kV வரை 220 kV வரியிலிருந்து 220 kV 132 kV பின்னர் 13266 kV பின்னர் 6633 kV மற்றும் பலவற்றின் மூலம் செல்லும் பின்னர் விநியோக முறையை கீழ்நோக்கி வருவோம் எனவே இந்த மின்னழுத்த நிலைகள் அனைத்தையும் குறிப்பிடுவதற்குப் பதிலாக நீங்கள் ஒரு பொருத்தமான தளத்தைத் தேர்வுசெய்தால் அதற்கேற்ப அனைத்து மின்னழுத்தங்களும் மாற்றப்படும் பின்னர் உங்கள் சுற்று வரைபடத்தில் உள்ள மின்னழுத்தம் மின்னழுத்த அளவுகள் வெவ்வேறு மின்னழுத்த நிலை மறைந்துவிடும் இது ஒரு பெரிய நன்மை எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் எளிய மின்மறுப்புகளால் குறிக்கப்படலாம் எனவே ஒரே அலகு அமைப்புமுறை per unit quantity actual quantitybase value of quantity இது சமன்பாடு 2 எனவே இதன் பொருள் என்னவென்றால் நாங்கள் விஷயங்களை பரிமாணமற்றதாக ஆக்குகிறோம் அதன்படி நீங்கள் அதைச் செய்ய வேண்டும் அதாவது அனைத்து மின்சார சட்டங்களும் ஒரே அலகு அமைப்புமுறை அமைப்புக்கு மாற்றப்பட்ட பிறகு செல்லுபடியாகும் எனவே சக்தி SpuSSB இந்த விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் S ஒரு சிக்கலான அளவு என்று நான் வருவேன் ஆனால் a ஒரு உண்மையான அளவு நாங்கள் அதற்கு வருவோம் இதேபோல் VpuVVB SB என்பது அடிப்படை சக்தி VB என்பது அடிப்படை மின்னழுத்தம் எனவே VVB இது ஒரு யூனிட் மின்னோட்டத்திற்கு இதேபோல் இருக்கும் IpuIIB IB என்பது அடிப்படை மின்னோட்டம் மற்றும் ZpuZZB ZB என்பதும் அடிப்படை மின்மறுப்பு 𝑺𝑩 𝑽𝑩 𝑰𝑩 மற்றும் 𝒁𝑩 இவை அனைத்தும் உண்மையான அளவு சரியானவை இது சமன்பாடு 3 நான் பெயரிடலைக் கொடுத்திருப்பேன் எனவே உண்மையில்S பொதுவாக அது உங்கள் S என்பது தாற்றத்திறன் அது வோல்ட் ஆம்பியர் அல்லது கிலோவோல்ட் ஆம்பியர் அல்லது மெகா வோல்ட் ஆம்பியர் அதாவது VA kVA அல்லது MVA V என்பது மின்னழுத்தமாகும் இது மின்னழுத்தத்தில் அல்லது kV மின்னழுத்தமாக இருக்கலாம் நான் தற்போதைய ஆம்பியர் அல்லது கிலோ ஆம்பியர் மற்றும் ஓமிக் மதிப்புகளில் Z மின்மறுப்பு என்பது பேஸர் அல்லது சிக்கலான அளவுகள் ஏனெனில் வெளிப்படையான சக்தி மின்னழுத்தம் மின்னோட்டம் மற்றும் மின்மறுப்பு ஆகியவை பேஸர் அல்லது சிக்கலான அளவு எனவே குறிப்பாக மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் அவை உண்மையில் phasor அளவுகளாகும் அதனால்தான் பேஸர் அல்லது சிக்கலானது மற்றும் உங்கள் வகுப்பினரின் உதாரணம் 𝑺𝑩 𝑽𝑩 𝑰𝑩 மற்றும் 𝒁𝑩 அனைத்தும் எப்போதும் உண்மையான எண்களாக இருக்கின்றன அவை உண்மையான அளவுகளாகும் ஒரு யூனிட் அமைப்பை முழுமையாக வரையறுக்க குறைந்தபட்ச ஜோடி தறுவாய் உங்கள் நான்கு அடிப்படை அளவுகள் தேவைப்படுகிறது அவை மின்னழுத்தம் தற்போதைய உங்கள் மின்மறுப்பு மற்றும் சக்தி இந்த நான்கு அளவுகள் தேவை எனவே ஒரு மின் அமைப்பில் ஒரு கட்டத்தில் இரண்டு சுயாதீன அடிப்படை மதிப்புகளை தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்கலாம் குறைந்தபட்சம் நீங்கள் இரண்டு அடிப்படை மதிப்புகளைத் தேர்வு செய்ய வேண்டும் பொதுவாக இரண்டு விஷயங்களை நாங்கள் தேர்வுசெய்கிறோம் ஒன்று உங்கள் வோல்ட் ஆம்பியர் அடிப்படை அடிப்படை மின்னழுத்தம் இவை இரண்டும் பொதுவாக நாம் தேர்வு செய்கிறோம் எனவே வழக்கமாக 3 தறுவாய் அடிப்படை மின்னழுத்தம் 3 தறுவாய் அடிப்படை வோல்ட் ஆம்பியர் SB அல்லது B இது MVA அடிப்படை மேலும் அடிப்படை மின்னழுத்த VB அல்லது kV தளத்திற்கான கம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டது பொதுவாக எம் ஏ பேஸ் அல்லது லைன் முதல் லைன் மின்னழுத்த கே பேஸ் பொதுவாக நாம் முதலில் தேர்ந்தெடுக்கிறோம் அடிப்படை அளவிற்கு இவை உண்மையில் எந்த அமைப்பிற்கும் எனவே மின் சட்டங்கள் ஒவ்வொரு யூனிட் அமைப்பிலும் சரியானதாக இருக்க வேண்டும் பின்வரும் உறவுகள் பிற அடிப்படை மதிப்புகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக அடிப்படை MVA ஒரு 3 தறுவாய் 3 தறுவாய் அடிப்படை வோல்ட் ஆம்பியர் ஆகும் இது உங்கள் 3 தறுவாய் வோல்ட் ஆம்பியர் மற்றும் இந்த அடிப்படை மின்னழுத்தம் கம்பி மின்னழுத்தத்திற்கான ஒரு கம்பி மற்றும் அடிப்படை மின்மறுப்புகள் 3 தறுவாய் அடிப்படை மின்னழுத்தம் மற்றும் MVA அதாவது அதாவது சரி அதாவது 𝑰𝑩 நீங்கள் கணக்கிடக்கூடிய அடிப்படை மின்னோட்டத்திற்கு சமம் Base3 Bஎல்லா இடங்களிலும் B என்ற பின்னொட்டு இது சமன்பாடு 4 ஆகும் மற்றும் B3 IB ஏனெனில் kV base line to line voltage அதாவது இந்த kV தளத்தை நீங்கள் 3 ஆல் வகுக்கிறீர்கள் இது தறுவாய் அடிப்படை மின்னழுத்தமாக 3 ஆல் வகுக்கப்படும் இது சமன்பாடு 5 இது அடிப்படை மின்மறுப்பு இப்போது 𝑰𝑩 க்கு மாற்றாக சமன்பாடு 4 இலிருந்து இந்த சமன்பாடு 4 இலிருந்து நீங்கள் இங்கே மாற்றுகிறீர்கள் நான் இங்கே மாற்றினால் இது இங்கே மாற்றாக இருக்கும் நீங்கள் பதிலீடு செய்தால் நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் பெறுவீர்கள் இது சமன்பாடு 6 இந்த அலகு is இந்த அலகு ஒரு யூனிட் மதிப்புகளில் வெளிப்படுத்தப்படும் தறுவாய் மற்றும் கம்பி அளவுகள் ஒன்றே என்பதை நினைவில் கொள்க மற்றும் சுற்று சட்டங்கள் செல்லுபடியாகும் எனவே மெய்த்திறன் என்பது Spu Vpu Ipu எனவே இந்த இணை ஏன் வருகிறது உங்கள் மின் சுமை பாய்வு ஆய்வுகளை நாங்கள் படிக்கும்போது மின்னழுத்தம் மற்றும் நீரோட்டங்கள் முற்றிலும் சைனூசாய்டலாக இருக்கும்போது உங்கள் திறன் எண் கோணத்தைப் பிடிக்க இது இணைகிறது சுமை ஓட்ட ஆய்வுகளுக்கு நாம் வருவோம் எனவே Spu Vpu Ipu அதாவது ஒரே அலகு ஆற்றல் என்பது Ppu jQpu ஆகும் Vpu per unit voltage மற்றும் Ipuஎன்பது கலப்பு இணைவம் ஆகும் Vphase phase voltage மற்றும் இது ILஒரு கலப்பு இணைவம் ஆகும் இது சமன்பாடு 9 Vphase IL என்பது தருவாய் மின் பளு ஆகும் எனவே இது முத்தருவாய் க்கு இதனால்தான் இது 3 ஆல் பெருக்கப்படுகிறது இப்பொழுது தருவாய் மின்பழு மின்னோட்டம் என்பது ILVphaseZL ZLஎன்பது மின் சுமை மின்மறுப்பு இது சமன்பாடு 10 ஆகையால் சமன்பாடு 9 𝑰𝑳 சமன்பாடு 10 இலிருந்து மாற்றுதல் அதாவது இங்கே சமன்பாடு 9 𝑰𝑳 நீங்கள் மாற்றுகிறீர்கள் 𝑰𝑳 அதாவது Sload3Vphase இது கலப்பு இணைவம் ஆகும் இது Vphaseசமம் என்றால் VphaseZL எனவே Vphaseபெருக்கல் Vphase என்பது 3 magnitude Vphase2ZLஆகும் இது உங்களுக்குத் தெரியும் என்று நம்புகிறேன் Vphase V V பெருக்கல் V என்பது V2 எனவே Vphase பெருக்கல் Vphase என்பது Vphase2ZL அதாவது Z என்பது பொருள் ZL என்பது Sload 3 Vphase2ZL அதாவது ZL3 Vphase2Sloadஎன்பது ZL என்பது 3 ற்கு சமம் எனவே அந்த சதுரத்தை சமாளிக்க எதுவும் இல்லை ஏனெனில் நாங்கள் இருபுறமும் இணைந்தால் நீங்கள் இருபுறமும் இணைந்தால் அது S உங்கள் இணை சுமை 3 தறுவாய் இருக்கும் எனவே இதன் பொருள் இந்த சமன்பாட்டை நாம் இங்கே எழுதுகிறோம் பிறகு எழுதுகிறோம் ZL3 Vphasevoltage2Sloadஅதாவது இருபுறமும் இணைந்ததை எடுத்துக் கொள்ளுங்கள் ZL இது ஒரு உண்மையான அளவு எனவே அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவே இதை நாங்கள் உங்கள் அளவு ZL 3 என்று எழுதுகிறோம் Vphase2 Sloadஅது உங்கள் சமன்பாடு எண் 11 எனவே ஒரு யூனிட்டில் சுமை மின்மறுப்பையும் கொடுக்கலாம் ZpuZLZBவழக்கம் போல் இது சமன்பாடு 12 எனவே சமன்பாட்டிலிருந்து உங்கள் 11 சமன்பாட்டிலிருந்து இது ZL இன் இந்த கோவை இது சமன்பாடு 11 இந்த ZL நீங்கள் இங்கே மற்றும் சமன்பாடு 6 இலிருந்து சமன்பாடு 6 இலிருந்து இந்த k 2 அடிப்படை B2Bஇது உங்கள் சமன்பாடு 12 ஆகும் நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் அவ்வாறு செய்தால் இது உங்களுடையதாகிவிடும் Zpu3 Vphase2magnitude square Sload BB2 இது உங்கள் சமன்பாடு 13 எனவே இப்போது அளவு V லைன் டு லைன் மின்னழுத்தம் L L நான் உவர்க்கப்படுத்தி இதை இந்த பக்கத்தில் கொண்டு வாருங்கள் 3 magnitude Vphase2 magnitude VL L2இது சமன்பாடு 14 ஆகும் எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் அவ்வாறு செய்தால் அது வரும் ZpuVL L22 BSloadஎனவே இதை எளிமையாக்குங்கள் இப்போது இங்கே நீங்கள் இதை அழைப்பது உண்மையில் இதுதான் VL L22இதை இவ்வாறு எழுதலாம் 1SloadMAV baseஇந்த சமன்பாடு உங்கள் புரிதலுக்காக ஒரு வலது பக்கத்திற்கு மீண்டும் எழுதுகிறேன் அந்த அளவு VL L22அது பரவாயில்லை இந்த பகுதியை நாம் எழுதுகிறோம் 1SloadMAV base எனவே அடைப்புக்குறிக்குள் 2 இல் வரி மின்னழுத்த அளவிற்கு வரி எழுதுகிறோம் இது உங்களுடையது SloadB இந்த பகுதியை நாங்கள் எழுதுகிறோம் S இது இப்போது 3 கட்டத்தின் எந்த கேள்வியும் இல்லை ஏனெனில் இந்த பகுதி அடிப்படை உரிமையால் வகுக்கப்படுகிறது அதனால்தான் அது இதுவும் கூட VL LB எனவே இதுவும் 2 இது நீங்கள் S2 மீது உண்மையில் அளவு 2 ஐ எழுதுகிறீர்கள் இது ஒரு யூனிட் சக்திக்கு சுமை அதனால்தான் இந்த Zpu சமம் நாம் எழுதுகிறோம் இந்த சமன்பாடு சமம் Zpu2Sload இது சமன்பாடு 15 சரியானது எனவே இந்த பகுதி எளிய கணக்கீடு உங்கள் புரிந்துகொள்ளக்கூடிய புரிதலுக்காக இங்கே செய்யப்படுகிறது இது ஒருங்கிணைந்த சுமை மற்றும் இது ஒரு யூனிட் சுமைக்கு ஒரு யூனிட் சுமைக்கு ஏற்றவும் ஆனால் அது இணைந்ததாகும் இது சமன்பாடு 15 எனவே